மனித வாழ்க்கை மற்றும் மொழி குறித்த விவாதத்தை தொடர்வோம் இதற்கு முன்னர் மொழியியலை ஒரு டிசிபிலினாக நாம் எவ்வாறு பாராட்ட வேண்டும் என்பதை குறிப்பிட்டேன் அதன் வரலாறு எவ்வாறு இலக்கியத்தில் விவாதிக்கப்பட்டுள்ளது என்பதைப் பார்ப்போம் கல்வி ஆராய்ச்சியில் அல்லது இலக்கணத்தைப் பொருத்தமட்டில் மொழியை முன்னணியாகக் கையாண்டவர்கள் கிரேக்கர்களே தொடக்கத்தில் இது மரபு இலக்கண ஆய்வாகத் தொடங்கியது கிரேக்கர்கள் இந்தத் துறையில் முன்னோடிகளாக இருந்தனர் கிரேக்கர்கள் மொழியைப் பொருட்படுத்தினர் ஏனையவர்கள் மொழியில் அதிக கவனம் செலுத்தவில்லை என்றே சொல்லலாம் இது இயற்கையானது நாம் இதைப் பற்றி அதிகம் சிந்திப்பதில்லை ஆனால் கிரேக்கர்களுக்கு இது குறித்த உள்ளார்ந்து அறிந்து கொள்வதில் ஆர்வம் இருந்தது இது கற்றலுக்கு பங்களிக்க அதிகம் உதவியது அவர்கள் செய்த ஒரு நல்ல விசயம் என்னவென்றால் மொழியின் வரலாறு தோற்றம் மற்றும் வளர்ச்சி குறித்து விடாமுயற்சியுடனும் நம்பிக்கையுடனும் ஊகித்தனர் சிறியளவில் வரையறைகள் இருந்தன இந்த வரையறைகளை பண்டைய கிரேக்கர்கள் ஆய்வு செய்தனர் ஆனால் அவர்கள் தங்கள் மொழியை மட்டுமே ஆய்வு செய்தார்கள் இப்போதுள்ள அளவுக்கு தகவல் தொடர்பு அமைப்பு அப்போது விரிவாக இல்லாததால் வேறு எதையும் ஆய்வுசெய்யவில்லை ஆனால் அந்நேரத்தில் அவர்களுக்கும் எந்த மொழிகளுக்கும் தொடர்பில்லை என்பதைக் கருத்தில் கொள்ளுங்கள் கிரேக்க அறிஞர்கள் தங்கள் சொந்த மொழியையே ஆய்வு செய்தனர் இதன் விளைவாக கிரேக்கத்தின் அமைப்பு மனித சிந்தனையின் உலகளாவிய வடிவமாகக் கருதினர் இது சரியானதல்ல உலகம் கிரேக்கர்களுக்கானது மட்டுமானதல்ல இருப்பினும் ஆய்வாளர்கள் தங்கள் மொழியை ஆய்வு செய்ததிலிருந்து எல்லா மனித மொழிகளும் அல்லது எண்ணங்களும் எவ்வாறு கிரேக்கர்கள் சிந்திக்கிறார்கள் அல்லது விளக்குகிறார்கள் என்பதிலேயே கவனம் செலுத்தினார்கள் என்ற ஊகம் உள்ளது இது கிரேக்கர்களிடம் இருந்த ஒரு குறைபாடு அல்லது அளவுகோல் ஆனால் நல்ல விசயம் என்னவென்றால் அவர்கள் மொழியை முழுமையான முறையில் ஆய்வு செய்தார்கள் 18 ஆம் நூற்றாண்டு வரை மொழி குறித்த பெரியளவிலான பொதுமைப்படுத்தல்களை மேம்படுத்த முடியவில்லை ஏனெனில் எந்தவொரு மொழி ஆய்வும் அல்லது மொழியியல் ஆய்வும் அல்லது மொழி குறித்தவற்றில் தலையிடுவதற்கான மிகுதியான ஆர்வமும் இல்லை மொழியைக் கருத்தில் கொள்வது நமக்கு மிகவும் பொதுவானது இது அனைவருக்கும் நடக்கும் நாம் அனைவரும் ஏதேனும் ஒரு மொழியையோ அல்லது பிற மொழியையோ பயன்படுத்துகிறோம் எனவே அதற்கு நாம் உரிய முக்கியத்துவம் கொடுப்பதில்லை இந்த கிரேக்க பொதுமைப்படுத்தல்களில் 18 ஆம் நூற்றாண்டு வரை ஆய்வு செய்ய முடியவில்லை அல்லது அவற்றை மேம்படுத்த முடியவில்லை இருப்பினும் இறுதியில் ஆய்வாளர் அதில் அதிக ஆய்வு மேற்கொண்டனர் அவர்கள் மொழியை கடவுளின் நேரடி பரிசாகப் பார்த்தனர் இது கடவுளிடமிருந்து வரவில்லை மொழி பற்றிய விஞ்ஞான வரலாறும் இதுவரை இல்லை மொழியின் தோற்றத்தை கையாளும் பல கோட்பாடுகள் உள்ளன இடைக்காலத்தில் எந்தவொரு மொழியைப் பற்றியும் பேசும்போதெல்லாம் முதன்மையாக கிளாசிக்கல் லத்தீன் முன்னணியில் இருந்தது ஏனெனில் அது புத்தகங்களிலிருந்து தோன்றியது லத்தீன் மிகவும் சக்திவாய்ந்த மொழிகளில் ஒன்றாகும் பிறகு அதன் இடைவயதில் மறுமலர்ச்சி நடந்தத பின் கிரேக்க மொழி கற்றலில் மறுமலர்ச்சி ஏற்பட்டது ஹீப்ரு மற்றும் அரபு மொழிகளும் சேர்க்கப்பட்டன எனவே இவை கிளாசிக்கல் மொழிகள் இவை மொழி அமைப்பு குறித்து நமக்கு நிறைய தகவல்களை வழங்கின மொழியியலில் இப்போது காணும் பங்களிப்பு எதுவாக இருந்தாலும் அதற்கான பெருமை கிரேக்க அறிஞர்கள் ஹீப்ரு அறிஞர்கள் மற்றும் அரபு அறிஞர்களுக்குத்தான் செல்கிறது அவர்கள் தங்கள் சொந்த மொழிகளை விரிவாகவும் முழுமையாகவும் ஆய்வு செய்தார்கள் இது உண்மையில் புதிய தலைமுறை ஆய்வாளர்களுக்கு மொழியை இன்னும் அதிதீவிர வழியில் எடுத்துச் செல்ல உதவியது இருப்பினும் குறைபாடு அல்லது வரம்பு என்னவென்றால் இதுபோன்ற ஆய்வு உண்மையில் பல மொழிகளின் மேலோட்டமான அறிவைக் கொண்டு வந்தது மக்கள் உண்மையில் விரிவாக செல்லவில்லை மொழி பற்றிய ஆய்வு மிகவும் மேலோட்டமானதாகவே இருந்தது மொழிகள் ஒன்றுக்கொன்று எவ்வாறு தொடர்பு கொண்டன அவை ஒன்றுக்கொன்று எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தின உலகம் ஒவ்வொரு மொழியைப் பற்றியும் எவ்வாறு தெரிந்துகொண்டது என்பதைப் பார்ப்போம் இதன் பெருமை முதன்மையாக பயணிகளைச் சேரும் அவர்கள்தான் வொகாபுலரீஸ் கொண்டு வந்தார்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அல்லது ஒரு கண்டத்திலிருந்து மற்றொரு கண்டத்திற்கு மொழிகள் வளர்வதற்கு பயணிகள் உதவினர் இவர்களே மொழிகள் புதிய வொகாபுலரி பெறுவதற்கும் உதவியவர்கள் 18 ஆம் நூற்றாண்டில் மிசனரிகள் ஆற்றிய முக்கிய பங்கு மத நூல்களை உள்ளூர் மொழிகளில் மொழிபெயர்த்தது உள்ளூர் மொழிகளுக்கு அங்கீகாரம் கொண்டுவர அவர்கள் செய்யக்கூடிய மிகச்சிறந்த செயல்களில் இதுவும் ஒன்றாகும் அவர்களின் நோக்கம் வேறுபட்டது நோக்கம் மதத்துடன் தொடர்புடையது ஆனால் செயல்பாட்டில் உள்ளூர் மொழிகள்தான் அதிக கவனத்தை ஈர்க்கும் மேலும் சில மிசனரிகளும் உள்ளூர் மொழிகளின் இலக்கணங்களைத் தொகுக்கத் தொடங்கின அவர்கள் எக்ஸாடிக் இண்டிஜெனஸ் மொழிகளின் அகராதிகளை எழுதத் தொடங்கினர் உள்ளூர் அல்லது பூர்வீக மொழிகளுக்கு அங்கீகாரம் கொண்டு வர மிசனரிகள் செய்த மிக அற்புதமான காரியங்களில் இதுவும் ஒன்று இங்கு ஸ்பானிஷ் பாதிரியார்களின் பங்களிப்பை முன்னிலைப்படுத்த விரும்புகிறேன் இது 16 ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பல அமெரிக்க மற்றும் பிலிப்பைன்ஸ் மொழிகளுக்குத் தொடங்கியது ஸ்பெயினிலிருந்து வந்த பாதிரியார்கள் பரிசுத்த நூல்களை உள்ளூர் அமெரிக்க மொழிகள் மற்றும் பிலிப்பைன்ஸ் மொழிகளில் மொழிபெயர்த்ததைக் கருத்தில் கொண்டு இலக்கணங்களை எழுதினர் அகராதிகளையும் உருவாக்கினர் பிலிப்பைன்ஸ் மொழிகள் உலகளவில் அங்கீகாரம் பெற இது உதவியது பிறகு பயணிகளும் பணியாற்றினார்கள் அவர்கள் தங்களுக்குரிய வழியில் பங்களித்தனர் வர்த்தகம் மற்றும் வர்த்தகத்தின் அதிகரிப்பானது உண்மையில் இலக்கண மற்றும் அகராதிகளின் தொகுப்பிற்கு வழிவகுத்தது இலக்கணங்கள் மற்றும் அகராதிகள் மூலம் அதிகமான மொழிகள் அடையாளம் காணப்பட்டன அல்லது அதிகமான மொழிகள் மக்களின் அறிவுக்குள் வந்தன எனவே பயணிகள் இதற்கு நிறைய பங்களித்தனர் இதன் விளைவாக இலக்கணம் மற்றும் அகராதிகள் நிறைய தொகுக்கப்பட்டன இந்த செயல்முறைக்கு மகத்தான பங்களிப்பு செய்த ஒன்று மறுமலர்ச்சி மறுமலர்ச்சியின் காரணமாக நிறைய ஆய்வாளர்கள் ஆர்வம் காட்டினர் அவர்கள் ஆவணப்படுத்த முயன்றனர் அல்லது அவர்கள் தங்கள் மொழியின் பழைய பதிவுகள் வைத்திருக்கும் இலக்கியச் சான்றுகள் அல்லது அவர்களிடம் இருந்த இலக்கிய நூல்களை ஆய்வு செய்ய முயன்றனர் இது மொழியியலின் மிகச் சுருக்கமான வரலாறு இதில் இன்னும் நிறைய இருக்கிறது மொழியியலுக்கு ஐரோப்பாவின் பங்களிப்பை அல்லது இந்த டிசிபிலினிற்கு மேற்குலகின் பங்களிப்பை ஒப்புக்கொள்வதற்கோ நான் விவாதித்த ஒரு குறியீட்டுச் செய்தி சிறிது நேரம் கழித்து இந்திய மொழிகளுக்கோ அல்லது இந்திய மொழியியல் பகுதிக்கோ செல்கிறேன் ஆனால் இப்போதைக்கு நம்மிடம் உள்ள வெவ்வேறு மொழி குழுக்கள் எவை என்று பார்ப்போம் நான் உங்களிடம் காட்டிய படம் நினைவிருக்கிறதா இங்கே ஒரு ஸ்னாப்ஷாட் உள்ளது ஐரோப்பிய மொழி குடும்பத்தைச் சேர்ந்த 3 முக்கிய மொழிகளை எழுதியுள்ளேன் நம்மிடம் ஜெர்மானிக் குரூப் உள்ளது அதில் ஆங்கிலம் டச்சு ஜெர்மன் டேனிஷ் மற்றும் ஸ்வீடிஷ் போன்ற மொழிகள் உள்ளன பிரஞ்சு இத்தாலியன் மற்றும் ஸ்பானிஷ் மொழிகளைக் கொண்ட ரொமேன்ஸ் குரூப் உள்ளது ரஷ்ய போலந்து போஹேமியன் மற்றும் செர்பிய மொழிகளைக் கொண்ட ஸ்லாவிக் குரூப் உள்ளது இப்போது ஆங்கிலம் ஜெர்மன் மற்றும் டச்சு மொழிகள் ஏன் ஜெர்மானிய பிரிவிலும் பிரெஞ்சு மற்றும் ஸ்பானிஷ் ரொமான்ஸ் பிரிவிலும் ரஷ்ய மற்றும் போலந்து ஸ்லாவிக் பிரிவிலும் ஏன் வைக்கப்படுகின்றன என்ற கேள்வி எழுகிறது காரணம் என்ன இந்த மொழிகள் ஏன் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன எந்தவொரு மொழியியல் பாடத்தின் நோக்கமும் அதனை டைபாலஜி கண்ணோட்டத்தில் அணுகுவதாகும் எனவே ஜெர்மானிய வகை என்றால் என்ன ரொமேன்ஸ் வகை என்றால் என்ன ஸ்லாவிக் வகை என்றால் என்ன தொடக்கத்தில் இந்த குரூப்கள் அவை கொண்டிருக்கும் நெருங்கிய மார்ஃபாலஜிகல் ஒற்றுமை காரணமாக உருவாகின்றன எனவே சொற்கள் ஒத்த கட்டமைப்புகள் அல்லது ஒத்த வடிவங்கள் அல்லது சில நேரங்களில் ஒத்த உச்சரிப்பு உடையதாக உள்ளன எனவே அவை ஒத்த ஒலிகளை வழங்குகின்றன அவைகளிடம் உள்ள நெருங்கிய மார்ஃபாலஜிகல் ஒற்றுமை காரணமாக இந்த மொழிகள் ஒரு பிரிவில் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன ஐரோப்பா நிறைய பங்களித்தது அல்லது மேற்குலகம் மொழியியல் ஆய்வுக்கு நிறைய பங்களித்தது என்று நான் சொன்னேன் எவ்வாறாயினும் உலகின் ஓரியண்டல் பகுதியில் கிழக்குலகில் இந்தியாவும் ஒரு அறிவமைப்பை எழுப்பியது இது மொழியியல் பகுப்பாய்வில் ஐரோப்பிய கருத்துக்களில் பெரும் புரட்சியைக் கொண்டு வந்தது சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட பண்டைய இலக்கிய உரையான வேதங்கள் நம்மிடம் இருந்தன அவை மொழி ஆய்வுத் துறையில் பெரும் பங்களிப்பைச் செய்தன எனவே இந்திய மரபு அப்படித்தான் உருவானது நவீன மொழியியல் ஆய்வுகளின் நிறுவனராகக் கருதப்படும் பாணினி மற்றும் அவரது சமஸ்கிருத உரை அவரது சமஸ்கிருத இலக்கணம் அஷ்டாத்யாயி என்று அழைக்கப்படுகிறது இது குறிப்பாக இந்திய மொழிகளின் தனி மற்றும் பொது மொழிகள் பற்றிய நிறைய விசயங்களைக் கண்டறிய உதவுகிறது முறையே கேபிடல் L மற்றும் ஸ்மால் l சமஸ்கிருதத்தில் பாணினியின் பங்களிப்பிலிருந்து ஐரோப்பிய அறிஞர்கள் அதனை எடுத்துக்கொண்டனர் நீங்கள் கிரேக்க மரபைப் பார்த்தால் இங்குள்ள சில தகவல்களையும் பார்க்கலாம் புரோட்டகோரஸ் ஆங்கிலத்தில் 3 பாலினங்களின் வேறுபாட்டைப் பெற்றார் பிளேட்டோ பெயர்ச்சொற்கள் மற்றும் வினைச்சொற்களுக்கு இடையில் வேறுபடுகிறார் மேலும் அந்த வரையறைகள் வேறுபட்டவை எனவே பிளேட்டோ பெயர்ச்சொற்கள் மற்றும் வினைச்சொற்களை வரையறுக்கும்போது அவரது வரையறைகள் பொதுவான புரிதலிலிருந்து அல்லது பெயர்ச்சொற்கள் மற்றும் வினைச்சொற்களின் குறித்த பொதுவான புரிதலிலிருந்து வேறுபட்டதாக இருக்கும் எனவே பிளேட்டோவைப் பொறுத்தவரை பெயர்ச்சொற்கள் என்பது சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ப்ரெடிகேஷனாக செயல்படக்கூடியவை ஆனால் எல்லா பெயர்ச்சொற்களும் சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ப்ரெடிகேஷனாக கருதப்படக்கூடாது சப்ஜெக்ட் அல்லாத ப்ரெடிகேஷன்களும் பெயர்ச்சொற்களாக இருக்கலாம் இது வினைச்சொற்களுக்குரியதாகும் எனவே பிளேட்டோவைப் பொறுத்தவரை வினைச்சொற்கள் என்பது வினையை வெளிப்படுத்தும் சொற்கள் அல்லது தரம் அங்கு கணிக்கப்படுகிறது பொதுவாக வினைச்சொற்கள் வினையை வெளிப்படுத்துகின்றன ஆனால் எல்லா வினைச்சொற்களும் உண்மையில் வினையை வெளிப்படுத்துவதில்லை வினை இல்லாத வினைச்சொற்களும் நம்மிடம் உள்ளன கோபுலா போன்ற வினைச்சொற்கள் அல்லது ஆக்சிலரி வினைச்சொற்கள் அல்லது ஹெல்பிங் வினைச்சொற்கள் போன்றவை உள்ளன வில் ஷால் ஈஸ் ஐ அம் ஆர் இவை ஆக்ஷன் செண்ட்ரிக் வினைச்சொற்கள் அல்ல அவை உணர்ச்சிகளைப் பற்றி பேசும் வினைச்சொற்கள் அவை எப்போதும் வினையுடன் தொடர்புடைய அல்லது வினையைப் பற்றிப் பேசக்கூடிய வினைச்சொற்கள்அல்ல பிளேட்டோவின் வரையறை பின்னர் மாற்றப்பட்டது அந்நேரத்தில் சமகால சமுதாயத்தைப் பற்றி நீங்கள் நினைக்கையில் மொழியை ஒரு முறையான ஆய்வாக கருதினால் தத்துவவாதிகள் எய்திய மிகப்பெரிய சாதனைகளில் இதுவும் ஒன்றாகும் இவை இரண்டும் வெவ்வேறானவை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பெயர்ச்சொல் மற்றும் வினைச்சொல் போன்ற இந்த இரண்டு இண்டிபெண்டண்ட் இலக்கண வகைகள் தர்க்கரீதியில் புதிய இலக்கண வகைகள் சேர்க்கப்பட்டன மற்றும் அட்ஜெக்டிவ் என்பது அவற்றில் ஒன்றாகும் எனவே தொடக்கத்தில் பெயர்ச்சொற்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன பின்னர் வினைச்சொற்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன இறுதியாக நமக்கு அட்ஜெக்டிவ்ஸ் கிடைத்தன இப்போது இந்த இலக்கணத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் 5 பிற பேச்சுப் பகுதிகள் உள்ளன இவை நான் பேசப்போகும் கிரேக்க பாரம்பரியத்தைப் பற்றிய சில விசயங்களாகும் புரோட்டகோரஸ் மற்றும் பிளேட்டோவைப் பற்றி நான் கூறினேன் பின் அரிஸ்டாட்டில் நம்மிடம் இருக்கிறார் அவருடைய பங்களிப்பு கன்ஜென்க்ஷன்ஸ் சேர்த்தது நௌன் வெர்ப் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்று பின் கன்ஜென்க்ஷன்ஸ் சேர்த்தோம் எனவே அரிஸ்டாட்டில் உண்மையில் இது மனித மொழியில் கிடைக்கிற தனி வகையை அடையாளம் கண்டார் அது கன்ஜென்க்ஷன் ஆகும் அவர் உண்மையில் மொழியியல் உருப்படிகளின் பட்டியலில் கன்ஜென்க்ஷனைச் சேர்த்தார் அரிஸ்டாட்டில் டென்ஸ் ஐயும் வகைப்படுத்தினார் டென்ஸ் எந்தவொரு மனித மொழியிலும் ஒரு அமைப்பாக கணிக்கப்பட்டது அல்லது மொழி அமைப்பில் முதன்மையாக அரிஸ்டாட்டிலால் தொகுக்கப்பட்டது எனவே இப்போது எத்தனை வகையான மொழியியல் உருப்படிகள் கிடைத்துள்ளன நௌன் வெர்ப் அட்ஜெக்டிவ்ஸ் கன்ஜென்க்ஷன்ஸ் பெற்றிருந்தோம் மற்றும் டென்ஸ் உம் மொழியியல் உருப்படியாக அறிமுகப்படுத்தப்பட்டது தர்க்கத்தின் மூலம் மொழிக்கு அதிக கவனம் செலுத்திய ஸ்டோயிக் தத்துவவாதிகள் நம்மிடம் இருந்தார்கள் தனித்ததை அடையாளம் காண்பதற்குப் பதிலாக மொழி ஆய்வுகளின் வகைகளைச் சொல்வோம் அவை மொழியின் தத்துவத்தில் கவனம் செலுத்தின ஸ்டோயிக்ஸைத் தொடர்ந்து அலெக்ஸாண்டிரிய அறிஞர்களைக் கொண்டிருந்தோம் அவர்கள் அட்வெர்ப்ஸ் பார்டிசிபில்ஸ் ப்ரொநௌன்ஸ் மற்றும் ப்ரீபோசிஷன்ஸ் போன்ற வகைகளைச் சேர்த்தனர் மொழியின் முழு ஆய்வும் முறையான வடிவத்தை எட்டியது ஸ்லைடில் காட்டப்பட்டுள்ளதைக் கவனியுங்கள் இது சிவப்பு நிறத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது டியோனீசியஸ் த்ராக்ஸ் ஆகும் இதுவே மேற்கத்திய உலகின் முதலில் வெளியிடப்பட்ட காம்ப்ரிஹென்சிவ் மற்றும் சிஸ்டமேடிக் இலக்கண விளக்கமாகும் எனவே இந்த வகையான பேச்சின் அனைத்து பகுதிகளையும் பற்றி பேசிய முதல் விசயம் இதுதான் இது மிகவும் தொகுக்கப்பட்ட பாடமாகும் இது கிரேக்க மரபைப் பற்றியது இது மொழி அல்லது மொழியியலை ஒரு டிசிபிலினைப் படிப்பதில் நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தியது இப்போது நாம் இந்திய மரபுகளைக் காண்போம் கிரேக்க மற்றும் ரோமானியம் குறித்து பேசிக்கொண்டிருந்தேன் எனவே கிரேக்க ரோமானிய மரபு என்று கூறலாம் இருப்பினும் இந்திய மரபு மிகவும் தனித்துவமானது இது கிரேக்க ரோமானிய மரபுகளிலிருந்து வேறுபட்டது வேறுபட்டது மட்டுமல்ல அது இண்டிபெண்டன்ட் இங்கே பாணினி பற்றி அதிக கவனம் செலுத்துகிறேன் கிமு 4 ஆம் நூற்றாண்டில் பாணினி இருந்ததாக கருதப்படுகிறது இது குறித்த சிறிய சர்ச்சை உள்ளது ஆனால் 4ஆம் நூற்றாண்டு என்றே கருதுவோம் அவர் இந்திய மொழியியல் மரபின் சிற்பியாக இருந்தார் இந்திய மொழியியலுக்கு மட்டுமல்ல முழு மொழியியல் மரபிற்கும் பாணினியின் பங்களிப்பு நிறைய உள்ளது கிரேக்க மரபைப் போலவே பாணினியும் பிரிபோசிசன்ஸ் மற்றும் பார்டிகல்ஸ் போன்ற பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை அங்கீகரித்தார் இந்த கண்டுபிடிப்பு மொழியியல் ஆய்வுக்கு புதிய பரிமாணங்களைக் கொடுத்தது ஒரு மொழியில் ஒலிப்பவையும் கவனமாக ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்ற கருத்தை உண்மையில் நமக்கு வழங்கியவர் பாணினிதான் நாம் சொற்கள் அல்லது மார்ஃபிம்கள் அல்லது தொடர்களில் மட்டும் கவனம் செலுத்தக்கூடாது மாறாக ஒலிகளிலும் கவனமாக ஆய்வு செய்ய வேண்டும் ஏனெனில் சொற்களின் உள் அமைப்பு ஒலியை ஆய்வு செய்வதன் மூலமாகத் தீர்மானிக்கப்படுகிறது எனவே கிரேக்க ரோமானிய அறிஞர்களை விட பாணினியை உயர்ந்த நிலையில் வைத்திருக்க இதுவும் ஒரு காரணம் எனினும் இந்த ஆய்வு உலகில் மேற்கத்திய அறிஞர்களின் கவனத்தை மட்டும் ஈர்த்தது என்று சொல்லலாம் எனவே சமஸ்கிருத இலக்கணத்தின் இந்தக் கண்டுபிடிப்பு மேற்கத்திய அறிஞர்களால் முன்னணியானது இது இந்திய மரபின் ஆய்வுக்கு அல்லது ஒப்பீட்டு மொழியியல் ஆய்வுக்கு வழி வகுத்தது ஒப்பீட்டு மொழியியல் எனும்போது கிரேக்க மரபையும் இந்திய மரபையும் எவ்வாறு ஒப்பிடுவது என்பது பற்றி முதன்மையாக பேசப்போகிறேன் கிரேக்க ரோமன் மொழியியலுக்கு ஒரு டிசிபிலினாக எவ்வாறு செயல்படுகிறது என்பது பற்றி நமக்கு ஒரு கருத்து இருந்தது இப்போது இந்திய மரபு எவ்வாறு இயங்குகிறது மற்றும் சிஸ்டமெடிக் மற்றும் விஞ்ஞான முறையில் மொழியை ஆய்வு செய்வதில் இந்திய மரபின் பங்களிப்பு என்ன என்பதைக் காண்போம் நான் இந்திய மரபு என்று சொல்லும்போது இது முதன்மையாக இந்து மரபு அங்கு இலக்கணவாதிகள் தங்கள் ஆர்வத்தை வேதங்களிலிருந்து சமஸ்கிருதத்திற்கு நீட்டித்தனர் இது ஒரு உயர் சாதி மொழியாகக் கருதப்படுகிறது ஏனெனில் அன்றாடம் இந்த மொழியைப் பயன்படுத்தும் முன்னுரிமை பிராமணர்களுக்கு மட்டுமே உரியது எனவே இந்திய மரபின் அடுத்த பங்களிப்பு என்ன சமஸ்கிருத இலக்கணத்தில் பணிபுரிந்த ஆய்வாளர்கள் விளக்க விதிகளை வடிவமைக்க முயன்றனர் அவர்கள் பேச்சுகளின் இண்டிபெண்டண்ட் மற்றும் தனிப்பட்ட பகுதிகளை அடையாளம் கண்டணர் அவை முன்பை விட மிகவும் கவனமாக ஆய்வு செய்யப்பட்டன இது ஸ்லைடில் காட்டப்பட்டுள்ள காலவரிசை கிமு 350 முதல் 250 வரை இது மனித அறிவின் மிகப் பெரிய சின்னங்களாக விளங்கும் என்று கருதப்படுகிறது உண்மையில் மனித கற்றல் மற்றும் மனித அறிவை இது வளப்படுத்தியது முன்பு நான் குறிப்பிட்டது போல சமஸ்கிருத அறிவு 16 மற்றும் 17 ஆம் நூற்றாண்டுகளில் மிசனரிகள் மூலம் ஐரோப்பாவை அடைந்தது இதற்கான பெருமை மொழியியலாளர்களில் ஒருவரான சர் வில்லியம் ஜோன்ஸ் ஐச் சேரும் சமஸ்கிருதம் லத்தீன் மற்றும் கிரேக்கம் சமகால மொழிகள் என்றும் இது சமகாலத்தின் மிக முதன்மையான கூற்றுகளில் ஒன்றாகும் என்றும் அவர் கூறினார் அவர் மிகவும் தைரியமான மற்றொரு அறிக்கையையும் வெளியிட்டார் சமஸ்கிருதம் லத்தீன் மற்றும் கிரேக்கம் ஆகிய 3 மொழிகளும் ஒரே பொதுவான மூலத்திலிருந்து தோன்றியுள்ளன அதை நாம் புரோட்டோ மொழி என்று அழைக்கிறோம் 3 மொழிகளும் ஒரே அன்செஸ்டரைக் கொண்டுள்ளன இங்கு பட்டியலிட்டுள்ள 3 மொழிகளின் வொகாபுலரி அல்லது லெக்சிகல் முறைக்கு பங்களித்த புரோட்டோ மொழிதான் அன்செஸ்டர் பாணினியின் பங்களிப்பு என்ன அல்லது பாணினிய கொள்கைகள் என்ன என்பதைப் பற்றி விரிவாகப் விவாதிக்கப் போவதில்லை பாணினியின் படைப்புகளைப் புரிந்துகொள்ள முயற்சிக்கும்போது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மூன்று வெவ்வேறு சொற்றொடர்கள் உண்டு நீங்கள் கவனிக்க வேண்டிய முதல் விசயம் பாணினி எக்ஸ்ஹாஸ்டிவ்னெஸ் பற்றி விவாதித்தார் எனவே எக்ஸ்ஹாஸ்டிவ்னெஸ் என்று சொல்லும்போது ஸ்லைடைப் பார்த்தால் அது தன்னைத்தானே நிர்ணயிக்கும் வரம்புகளுக்குள் எழுதப்படுகிறது அதாவது மொழி மற்றும் இலக்கணம் எக்ஸ்ஹாஸ்டிவ்ஆனது என்று பாணினி கூறினார் நீங்கள் இலக்கணத்தைப் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் இது அத்தகைய அமைப்பை பகுப்பாய்வு செய்ய உங்களுக்கு வேறு எந்த கருவியும் இல்லை அவர் நிலைத்தன்மையையும் நிறைய வலியுறுத்தினார் எனவே கிராமர் சிஸ்டம் அல்லது கிராமடிகல் சிஸ்டம் எப்போதும் சீராக இருக்கும் இதன் பொருள் என்ன மொத்த ஸ்டேட்மெண்ட்டின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடையே எந்த முரண்பாடும் இல்லை என்று பொருள் ஐ அம் கோயிங் டூ ஸ்கூல் போன்ற ஒரு மொத்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் படிக்கையில் இதன் பொருளைப் பொருத்தவரை தொடர்ந்து இருக்கும் நீங்கள் எந்த வழியில் பகுப்பாய்வு செய்ய முயற்சித்தாலும் சரி ஐ அம் கோயிங் டூ ஸ்கூல் என்பதன் பொருள் எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்கும் அது தொடர்ந்து இருக்கும் இது ஒரு மொத்த ஸ்டேட்மெண்ட் ஆக இருந்தால் இதைக் கருத்தில்கொள்ள அல்லது எடுத்துக்கொள்ள அல்லது பகுப்பாய்வுசெய்ய வேண்டும் ஒட்டுமொத்தமாக பகுப்பாய்வு செய்யும் போது எந்த மாற்றமும் ஏற்படவில்லை இறுதியாக பாணினிய பள்ளியில் இந்திய மரபில் முன்னிலைப்படுத்த விரும்பும் மூன்றாவது விடயம் எகானமி ஆஃப் கிராமர் ஐ அவர் வலியுறுத்தினார் எகானமி ஆஃப் கிராமர் என்றால் என்ன மனித மொழி எப்போதுமே அதன் எகானமிசைஷனுக்கு முனைகிறது அதனால்தான் நிறைய சுருக்கங்களை பயன்படுத்துகிறோம் மேலும் நிறைய குறியீடுகளையும் பயன்படுத்துகிறோம் எனவே மனிதர்களாக இருப்பதால் எந்தவொரு மொழியின் எகானமி நோக்கி எப்போதும் முனைகிறோம் அந்த விசயத்தில் கேபிடல் L அல்லது மனித மொழி என்று கூறுகிறேன் இது இந்திய மரபைப் பற்றியது இந்த வகுப்பில் நாம் முதன்மையாக சில விவாதங்களை நடத்தினோம் மொழி மற்றும் மொழியியல் வரலாற்றை ஒரு டிசிபிலினாக கிரேக்கர்கள் அதை எவ்வாறு ஆய்வு செய்தார்கள் ரோமானியர்கள் அதை எவ்வாறு ஆய்வு செய்தார்கள் கிரேக்க ரோமானிய மரபு ஒரு நிலையான வலுவான தைரியமான டிசிபிலினாக எவ்வாறு உருவானது இது மொழியை முன்னணியில் வைத்தது பின்னர் உலகின் மறுபக்கத்தில் இந்திய மரபு நம்மிடம் இருந்தது அங்கு பாணினி மொழி ஆய்வுக்கு மகத்தான பங்களிப்பை வழங்கினார் பாணினியின் முக்கிய பங்களிப்பு என்ன முதன்மையாக ஒலி அமைப்பு முன்னிலைப்படுத்தப்பட்டது இது பாணினியால் செய்யப்பட்டதைப் போல முன்பு யாராலும் கவனமாக ஆய்வு செய்யப்படவில்லை இருப்பினும் பாணினிய பங்களிப்பு உண்மையில் மேற்கத்திய அறிஞர்களால் மட்டுமே நிறைய அங்கீகாரத்தைப் பெற்றது வில்லியம் ஜோன்ஸ் மற்றும் பிற மேற்கத்திய அறிஞர்கள் மொழியியல் சிக்கல்கள் அல்லது மொழி தொடர்பான ஆய்வுகள் குறித்து பணியாற்றத் தொடங்கும் வரை பாணினிய மரபு உலகிற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இல்லை ஆனால் அது மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டதும் அல்லது முன்னணியில் வைக்கப்பட்டதும் தொடர்புடைய பல கூற்றுகள் தோன்றின அதனால்தான் லத்தீன் மற்றும் சமஸ்கிருதம் போன்ற மொழிகள் ஒரே மொழியிலிருந்து முளைத்தது இது ஒரு புரோட்டோ மொழியாக இருக்கலாம் என்ற கூற்று தோன்றியது இந்த வகையான திடமான வலுவான ஸ்டேட்மெண்ட்கள் மொழியியல் ஆய்வுக்கு பல புதிய வழிகளைத் திறந்தன அவை அனைத்தும் மொழியியல் டைபாலஜியின் ஒரு பகுதியாக இருக்கும் ஏனென்றால் நான் இந்த பாடத்தை ஒரு டைபாலஜி கட்டமைப்பிலிருந்து அணுக முயற்சிக்கும்போது இங்கு கிடைக்கும் பல்வேறு வகையான மொழிகள் எவை எது எந்த மொழி வகையைச் சேர்ந்தது என்று நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் எனவே மொழியியலை ஒரு டிசிபிலினாக பாராட்டுவது மட்டுமல்லாமல் மொழி மற்றும் மொழியியல் தொடர்பான சிக்கல்களைப் புரிந்துகொள்ள முயற்சிக்கும்போது டைபாலஜி ஒரு கருவியாகப் பாராட்டவும் இதுவே காரணம் இந்தோ ஐரோப்பிய மரபு பற்றி அடுத்த அமர்வில் பேசுவேன் குறிச்சொற்கள் மொழியியலின் வரலாறு கிரேக்க மரபு ரோமானிய மரபு கிரேக்க ரோமானிய மரபு இந்திய மரபு ஸ்டோயிக் தத்துவவாதிகள் அலெக்ஸாண்டரியன் ஆய்வாளர்கள் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்